எனவே இதுவே எனது மோட்டிவேஷன் இப்போது 2D இல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் உண்மையில் எங்களுக்கு முன்பே தெரியும் என்ன நடக்கும் என்று அது நடக்காது ஒரு பர்பெக்ட்டான பௌண்டரி கண்டிஷன்ஸ் ஆக இருக்கும் ஆனால் கடைசியாக பார்த்ததை போல ஒரு டிஸ்க்கஷன் யை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கிறதா எனவே 2D இல் என்ன நடக்கிறது மீண்டும் எனக்கு இங்கே சில பௌண்டரிகள் உள்ளன இங்கே மேலும் ஒரு ஆக்ஸிஸ் வரையலாம் மற்றும் இது போன்ற ஒரு வேவ் உள்ளது என்று சொல்லலாம் அத்தகைய வேவ்க்கான ஈக்குவேஷன் என்ன அங்கே என்ன மாதிரியான வேவ் இருக்கும் அங்கே ஒரு Kx மற்றும் Ky வேவ் வெக்டர் ஆக இருக்கும் எனவே இப்போதே இந்த பௌண்டரியில் நான் விதிக்கப் போகிற பௌண்டரி கண்டிஷன்ஸ் சரியானது எனவே என்னால் இந்த 2D வேவ்க்கு e jωt-kXx-kYy என்று எழுத முடியும் எனவே ∂E∂x 1c∂E∂t 𝟢 ஆக இருந்தது இப்போது அது சேடிஸ்பைட் அடையப் போகிறதா எனவே முதல் டெரிவேட்டிவ் அது எனக்கு என்ன கொடுக்கும் அது எனக்கு ஒரு jkx யை கொடுக்கும் மற்றும் இரண்டாவது டெரிவேட்டிவ் எனக்கு ஒரு jωc யை தருகிறது இது உண்மையில் 0 க்கு சமமாக இருக்காது ஏன் மாணவர் ஏனெனில் Kx2 Ky2ωc2 எனவே இந்த ஈக்குவேஷன் செல்லுபடியாகாது எனவே இந்த வேவ்க்கு என்ன நடக்கும் எப்படியிருந்தாலும் இது ரேப்பிலேக்டேட் இது ஒரு நூமரிகள் ரிபிலக்ஷன் ஆக இருக்கும் எனவே வேவ் இங்கே தாக்கியது ஏனென்றால் இது அன்பிஸிக்கல் நூமரிகள் எனவே இதை நான் அன்வான்டட் நூமரிகள் என்று அர்த்தம் கொள்கிறேன் எனவே இதுவரை FEM கலந்துரையாடலின் போது நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் அதனுடன் பயணப்படுகிறோம் என்று கூறியுள்ளோம் நம்மிடம் இருப்பது சரியானது இது இருக்கும் வரை இது எனக்கு 0 ரிபிலக்ஷன் கொடுக்கும் θ 0 எந்தவொரு நான் ஸிரோ θ க்கும் நான் ஒரு ரிபிலக்ஷன் பெறப் போகிறேன் அதைத்தான் நாங்கள் சரி என்று கருதுகிறோம் ஆனால் இப்போது நாம் என்ன செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பது உண்மையில் இந்த ரிபிலக்ஷன் வேல்யு என்ன என்பதைக் கணக்கிடுவதுதான் நான் எனது பிழை எவ்வளவு மோசமானது என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவே பார்ப்போம் எனவே R என்ன என்று கேட்போம் எனவே R ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் மற்றும் இது நூமரிகள் ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் ஆகும் என்பதை நினைவில் கொள்க எனவே நான் K x ஐ cos மற்றும் sin என்ற பாவத்தின் அடிப்படையில் எழுதப்படலாம் எனவே அது என்ன kcosθ மற்றும் Kyksinθ எனவே எனக்கு இங்கே ஒரு இன்சிடென்ட் வேவ் மற்றும் பாவத்தின் மீது ரிபிலக்ஷன் அலையாக உள்ளது எனவே இன்சிடென்ட் ஃபில்ட் வேவ் என்பது இடமிருந்து கீழுக்கும் வலதுக்கு மேலாகவும் பயணிக்கும் எனவே இதை நான் ejωt Kcosθx Ksinθy என எழுத முடியும் ரிபிலக்ட்டேட் வேவ் Rejωt Kcosθx Ksinθy ஆக இருக்கும் டோட்டல் ஃபில்ட் இன்சிடென்ட் மற்றும் ரிபிலக்ட்டேட் க்கு சமமாக இருக்கும் மேலும் இது ரிபிலக்ட் ஆகிறது ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் R ஆகும் அது எனக்குத் தெரியவில்லை அதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே பௌண்டரி கண்டிஷன் இதைப் பயன்படுத்தப் போகிறது என்று சொல்லலாம் இதைத்தான் நம்முடைய FDTD செய்யும் அது சரி என்றும் சொல்லும் எந்த எலெக்ட்ரிக் பில்ட் வந்தாலும் நான் இம்போஸ் செய்ய போகிறேன் ∂E∂x 1c∂E∂t 0 வேவ் சாதாரணமாக விலகிச் செல்லும்போது இது 0 அல்ல என்பதை நாம் அறிவோம் அதனால் எனவே இப்போது இது உண்மையில் θ இன் செயல்பாட்டை R என்ன என்பதைக் கணக்கிட அனுமதிக்கிறது எனவே அதை மாற்றி பார்ப்போம் எனவே ஒரு x வழித்தோன்றல் ஆக உள்ளது ஒரு t டெரிவேட்டிவ் உள்ளது y ல் டெரிவேட்டிவ் இல்லை மாணவர் அது உண்மையில் இருந்தது எனவே அது இருக்க வேண்டும் தி மாணவர் இல்லை எனவே இந்த இன்சிடென்ட் நன்றாக இருக்கிறது எனவே இங்கே சிறிய குழப்பம் இந்த இன்சிடென்ட் பில்ட் இல்லை ஒரு ஆண்டெனாவிலிருந்து அல்லது ஏதோவொன்றிலிருந்து வெளிவரும் பில்ட் என்று நினைத்துப் பாருங்கள் அதாவது அது இல்லை பௌண்டரியில் நிகழ்ந்த பில்ட் நாம் கவனிக்க வேண்டும் எனவே இந்த இன்சிடென்ட் உண்மையில் ஒரு ஸ்கேட்டேர்ட் பில்ட் மட்டுமே இது ஒரு சரியான பௌண்டரி கண்டிஷன் ஆக இருந்தால் அங்கு ஸ்கேட்டேர்ட் பில்ட் இருக்காது எனவே அதைத்தான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் முன்னதாக நான் இந்த வழியில் பயணம் செய்யும் ஒரு வேவ் எடுத்தேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே பின்னர் R பூஜ்ஜியமாக இருந்தது எனவே இந்த முழு விஷயம் 0 ஆகும் இப்போது ரிபிலக்ட்டேட் வேவ் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க இதைப் பயன்படுத்த விரும்புகிறோம் மாணவர் அதுதான் FDTD இல் இல்லை அனால் FDTD இல் இரண்டு சூத்திரங்கள் உள்ளன டோட்டல் ஃபில்ட் பார்முலேசன் மற்றும் ஸ்கேட்டேர்ட் பில்ட் பார்முலேசன் மற்றும் பார்முலேசனை பொறுத்து பௌண்டரி கண்டிஷன் னை மட்டுமே பயன்படுத்துவோம் ஸ்கேட்டேர்ட் பில்ட் அல்லது டோட்டல் ஃபில்ட் எனவே டோட்டல் மற்றும் ஸ்கேட்டேர்ட் பில்ட் total field scattered field இங்கே கலக்க வேண்டாம் இன்சிடென்ட் மற்றும் ஸ்கேட்டேர்ட் இது ஒரு பிசிக்கல் ரிபிலக்ஷன் அல்ல நாம் அங்கு ஒரு பொருளை வைக்கவில்லை இது ஒரு நூமரிகள் ரிபிலக்ஷன் எனவே இதைப் பயன்படுத்துகிறோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆமாம் முதல் விதிமுறை எனக்கு இன்சிடென்ட் plus யை அவ்வாறு கொடுக்கும் எனவே இது உண்மையில் FDTD செயல்படுத்தப் போவதில்லை இது ஒரு FDTD அனாலிசிஸ் ஆகும் எனவே இதுவரை FDTD ஈக்குவேஷன் அப்டேட்களில் நாம் கண்டவை E மற்றும் H டோட்டல் ஃபில்ட் எனவே உதாரணமாக இல்லை இங்கே ஸ்கேட்டேர் இல்லை என்னுடையது இங்கே பௌண்டரிகள் எனவே எந்த துறைகள் அதைப் பின்தொடர்கின்றன என்பது ஸ்கேட்டேர்ட் பில்ட் எனவே நான் இந்த பௌண்டரி கண்டிஷன் னை சுமத்தப் போகிறேன் ஆனால் நாம் இப்போது என்ன செய்கிறோம் சரியான பௌண்டரி கண்டிஷனில் ரிபிலக்ட் என்ன என்பதற்கான அனாலிசிஸ் எனவே முதலில் இது எனக்கு என்ன தருகிறது எனவே நான் k cosɵ Rk cosɵ 1cωRω 0 வை பெறப் போகிறேன் எனவே இங்கே இந்த ஒரே வேரியபில் R இது எனக்கு சரியாக தெரியாது எனவே நான் இங்கிருந்து R ஐ எழுதலாம் Rcos 1cos1 எனவே இதை நான் இங்கே பிளாட் செய்தால் நான் பிளாட் செய்தால் | R | over of θ ok இன் செயல்பாடாக இருக்கும் இது 0 க்கு சமம் எனவே θ 0 இல் என்ன நடக்கும் இங்கிருந்து 0 ல் தொடங்குகிறது ஆம் அது என்ன ஆகும் θ 90 எனவே | R | விருப்பம் 1 ஆக எனவே இது நம்மை பார்க்க அனுமதிக்கிறது இந்த அனாலிசிஸ் உண்மையில் FDTD யை சார்ந்தது அல்ல அல்லது எதையும் இது ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் நான் எந்த அப்டேட் ஈக்குவேஷன்களையும் அல்லது எந்த உரிமையையும் சேர்க்கவில்லைஇதில் நான் என்ன கேட்கிறேன் என்ன இம்பொசின் எபெக்ட் யை பௌண்டரி கண்டிஷன் 2D வேவ் மீது நீங்கள் செய்தீர்களோ இதை FEM விவாதத்திலும் செய்திருக்கலாம் எனவே ஒரு பௌண்டரி கண்டிஷன்னை எவ்வாறு வடிவமைப்பது என்பது குறித்த சில இன்சயிட் யை இது கொடுக்கிறது இங்கே ரிபிலக்ஷன் 0 ஆகிறது at θ 0 இல் நான் அந்த ஆங்கிள் மாற்ற முடியுமா வேறு ஏதேனும் ஆங்கிள் லில் ரிபிலக்ஷன் யை குறைக்க நான் விரும்பினால் அது சாத்தியம் நீங்கள் பௌண்டரி கண்டிஷன்னை சரியாக மாற்ற வேண்டும் எனவே பௌண்டரி கண்டிஷன்னை மாற்றுவதில் என்ன நடக்கும் எனவே நாம் என்ன என்று அர்த்தம் செய்த பின்னர் இதைச் செய்யலாம் ஆனால் அடிப்படையில் நாம் இங்கு சில புதிய சொற்களை அறிமுகப்படுத்தினால் சில cos0 அல்லது இங்கே ஏதோ ஒன்று இங்கு வெளிப்படும் விரும்பிய சிலவற்றை ரத்துசெய்கிறது 0 பின்னர் இந்த எல்லை நிலையை என்னால் கட்டுப்படுத்த முடியும் எனது சிமுலேஷன் மிகவும் என்ன என்று எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் என் வேவ்கள் எந்த காரணத்திற்காகவும் θ 30 க்கு வரப்போகின்றன என்னால் இந்த பௌண்டரி கண்டிஷன்னை 30 க்கு சரியாக அப்ஷார்ப் ஆகிறது என்று மாற்ற முடியும் ஆம் மீதமுள்ள சிலவற்றைக் கொண்டிருக்கும் மாணவர் ஆமாம் நீங்களும் இதேபோல் இடதுபுறமாக மாற்ற வேண்டும் மாணவர் ஆனால் மட்டுமே மீதமுள்ளது ஆமாம் இல்லை என்ன இந்த டெரிவேட்டிவ் சரியான பௌண்டரியில் நிகழ்ந்த ஒரு அலைக்கு சரியானது இப்போது நாம் இடது பௌண்டரியைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நான் விதிக்கும் எனது பௌண்டரி கண்டிஷன் இதுவாக இருக்காது அது மற்ற பௌண்டரி கண்டிஷன் ஆக இருக்கும் மற்ற பௌண்டரி கண்டிஷன் குறிக்கிறது ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 3 ஆக இருக்கும் நான் என்னவென்று கண்டுபிடிக்க இதே போன்ற அனாலிசிஸ் செய்வேன் ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் நீங்கள் அதையே சரியாகப் பெறுவீர்கள் எனவே பொதுவாக எனது கம்ப்யூடேஷனல் டொமைன் என்ன என்றால் ஒவ்வொன்றிலும் எனக்கு வெவ்வேறு பௌண்டரி கண்டிஷன் பிரிவுகள் உள்ளன இடது பௌண்டரியில் எங்கள் வலது கை பௌண்டரி கண்டிஷன் பயன்படுத்தினால் நான் செய்வேன் θ 0 θ இல் θ 0 ரிபிலக்ஷன் கூட கிடைக்காது எனவே அந்த தவறை செய்யாதீர்கள் மாணவர் ரிபிலக்ஷன் சேர்க்கப்படும் இது இதற்கு சமமாக இருக்கும்